அடுத்ததாக வெக்டர் கால்குலஸ் இல் உள்ள சில பொதுவான கோட்பாடுகளைப் பற்றி பேசுவோம் எனவே நாம் கோட்பாடுகளுக்கு வருவதற்கு முன்பு அங்குள்ள பல்வேறு வகையான ஒருங்கிணைப்புகளை மீண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இதுவரை பகுதி டிரைவேடிவ் களைப் பார்த்தோம் டாட் ப்ரோடக்ட் பார்த்தோம் குறுக்கு தயாரிப்பைப் பார்த்தோம் எனவே அவை வேறுபட்ட கூறுகள் அடுத்த விஷயம் முக்கியமான கூறு இன்டெக்ரால்ஸ் எனவே நீங்கள் நினைத்துப் பார்க்கிறபடி மூன்று வகையான இன்டெக்ரால்ஸ் பார்க்க உள்ளோம் எனவே லைன் இன்டெக்ரால்ஸ் சா்பேஸ் இன்டெக்ரால்ஸ் மற்றும் வாள்யூம் இன்டெக்ரால்ஸ் உள்ளன எனவே இங்கே லைன் இன்டெக்ரால்ஸ் இரண்டு வகைகள் உள்ளன நான் முன்பு செய்தது போல a புள்ளியில் இருந்து b புள்ளிக்கு செல்ல முடியும் எனவே அது இங்கே ஒரு புள்ளி அங்கே ஒரு புள்ளி எனவே இன்டெக்ரால்ஸ் தன்மை பொறுத்து பாதையை சார்ந்து இருக்கலாம் அல்லது சார்ந்து இல்லாதிருக்கலாம் ஏனென்றால் a கிராட் f என எழுத முடியுமானால் இன்டெக்ரால்ஸ் இந்த பாதையை சார்ந்தது அல்ல எனவே இது ஒரு வகையான இன்டெக்ரால்ஸ் மற்ற வகை லைன் இன்டெக்ரால்ஸ்என்பது நாம் பார்த்த ஒன்று இது ஒரு மூடிய பாதையைச் சுற்றியுள்ள இன்டெக்ரால்ஸ் ஆகும் அதற்கான குறியீடாக நாம் பொதுவாக சில சின்னங்களால் குறிக்கப்படும் ஒரு பாதையை வைக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக இது ஒரு பாதை அதை நான் என்று குறிக்கிறேன் எனவே நாம் பார்த்த இந்த இரண்டு வகையான இன்டெக்ரால்ஸ்களும் மிகவும் எளிமையானது பின்னர் சா்பேஸ் இன்டெக்ரால்ஸ் வருகிறது இப்போது எத்தனை வகையான மேற்பரப்புகளை மிக எளிமையாக எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் திறந்த மற்றும் மூடிய மேற்பரப்புகள் எனவே நான் இங்கே ஒரு கோப்பை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் அல்லது இங்கே இந்த மேற்பரப்பை எடுத்துக்கொண்டால் எனவே இந்த a கோப்பையின் மேற்பரப்பை குறிக்கிறது மாணவர் திறந்த திறந்த மேற்பரப்பை S என்று அழைப்போம் எனவே இந்த இன்டெக்ரால்ஸ் இந்த வடிவத்தில் இருக்கலாம் இதேபோல் நான் இப்போது இந்த மூடியை இங்கே மூடிவிட்டால் அது ஒரு மூடி உள்ள கப் இப்போது அது ஒரு மூடிய மேற்பரப்பு பின்னர் அதே இன்டெக்ரால்ஸ் இங்கே அதே சின்னத்துடன் குறிப்பிடப்படுகிறது எனவே ஒரு திறந்த மேற்பரப்பு அது எவ்வளவு அளவை இணைக்கிறது என்பதைப் பற்றி என்னால் கூற முடியாது எனவே வால்யூம் என்பதை நீங்கள் எல்லையற்றது என்று சொல்லலாம் அல்லது வரையறுக்கப்படவில்லை என்று சொல்லலாம் ஆனால் ஒரு மூடிய மேற்பரப்பு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவை உள்ளடக்கியது எனவே அதை நினைவில் கொள்வது முக்கியம் இறுதியாக இன்டெக்ரால்ஸ் நாம் காணும் மற்ற வகையான வாள்யூம் இன்டெக்ரால்ஸ் ஆகும் அது மிகவும் வித்தியாசமாக இல்லை இது மூடிய தொகுதி V ஐ விட ஒருங்கிணைப்பு மட்டுமே வித்தியாசமாகும் சில நேரங்களில் இது போன்ற ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இது ஒரு வெக்டர் இன்டெக்ரால்ஸ் பகுதியாகும் நாம் பயப்படக்கூடாது நாம் செய்ய வேண்டியது கூறுகளைத் திறப்பதுதான் எனவே இது ஒவ்வொரு கூறுகளிலும் ஒருங்கிணைப்பாக இருக்கும் dV அப்படியே உள்ளது எனவே இந்த வால்யூம் இறுதியாக இது ஸ்கேலார் ஆக இருக்குமா அல்லது வெக்டர் ஆக இருக்குமா இது ஒரு வெக்டர் ஆக இருக்கும் வெக்டர் கூறுகள் இந்த வால்யூம்களால் இங்கே கொடுக்கப்படுகின்றன அவை இந்த வெக்டர் களின் கூறுகள் நீங்கள் சிக்கலின் பரிமாணத்தைப் பொருட்படுத்தாமல் பழக வேண்டிய ஒரு சிறிய விஷயம் உள்ளது எடுத்துக்காட்டாக இது 1 D இது 2 D இது 3D என்பது நாம் ஒரு இன்டெக்ரால்ஸ் integral அடையாளத்தை மட்டுமே வைக்கப் போகிறோம் இரு பரிமாண இன்டெக்ரால்ஸ் இதை வேறு பாடத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் நீங்கள் ஒரு இரட்டை இன்டெக்ரால்ஸ் மூன்று இன்டெக்ரால்ஸ் வைப்பீர்கள் ஆனால் வேறுபட்ட உறுப்பு என்பதால் இது ஒற்றை இரட்டை அல்லது மூன்று இன்டெக்ரால்ஸ் என்பது சூழலில் இருந்து தெளிவாகிறது என்பதை நாங்கள் காண்கிறோம் எனவே நீங்கள் பார்த்தால் அது ஒரு வாள்யூம் இன்டெக்ரால்ஸ் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த பல சின்னங்களை நாம் இங்கு வைக்க மாட்டோம் இது கட்டமைப்பில் இருந்து நீக்கப்படும் எனவே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே நீங்கள் ஒரு பரிமாண இன்டெக்ரால்ஸ் ல் இந்த dl சில நீளம் மற்றும் திசையுடன் கூடிய ஒரு சிறிய லைன் எலமெண்ட் என்பதை நீங்கள் காணலாம் மேற்பரப்பின் விஷயத்தில் சா்பேஸ் எலமெண்ட் எவ்வாறு இருக்கும் இது போன்ற ஏதாவது ஒன்றைக் கொண்டிருக்கும் இது ஒரு சாதாரண வெக்டர் கூடிய சிறிய இணைப்பு எனவே இது சில திசைகளைக் கொண்டுள்ளது மற்றும் அதற்கு சில பகுதி உள்ளது எனவே இங்கே நான் எழுதியுள்ள இந்த நீங்கள் என்று எழுதலாம் இது இங்கே பகுதி மற்றும் வெக்டர் எனவே நாம் ds வெக்டர் எழுதும்போது அது மறைமுகமாக புரிந்து கொள்ளப்படுகிறது வாள்யூம் இன்டெக்ரால்ஸ் களைப் பொறுத்தவரை எந்த திசையும் இல்லை என்று நாம் கவலைப்படத் தேவையில்லை இது போன்ற ஒரு டிஃபரென்சியல் வால்யும் எடுத்துக்கொள்வது உங்களுக்குத் தெரியும் அது உள்ளே இருக்கும் வால்யும் ஆகும் எனவே இதுவரை நான் x y z இன் எழுத்துக்களை பயன்படுத்துகிறேன் ஆனால் அது தேவையில்லை நான் போன்ற சபரிகள் கோ ஆர்டினேட்'ஸ் spherical coordinate's பயன்படுத்தலாம் அல்லது போன்ற உருளை கோ ஆர்டினேட்'ஸ் coordinate's பயன்படுத்தலாம் அந்த சிக்கலைத் தீர்ப்பதை எளிதாக்குவதைப் பொறுத்து கொள்கைகளை பயன்படுத்துகிறோம் எனவே இவைதான் நாம் கடந்து வர இருக்கும் இன்டெக்ரால்ஸ் வெக்டர் கால்குலஸ் பற்றிய நம்முடைய முதல் முக்கிய தேற்றத்திற்கு செல்வோம் இது பொதுவாக டைவர்ஜன்ஸ் தியரம் என அழைக்கப்படுகிறது அவை வெவ்வேறு புத்தகங்கள் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடுகின்றன அதே தேற்றத்தை காஸ் தியறம் அல்லது மின்னியலில் காஸ் லா என்று அழைக்கப்படுவதை படித்துள்ளோம் இது கிரீன் தியறம் என்றும் அழைக்கப்படுகிறது காஸ் மற்றும் கிரீன் இரண்டும் பிரபலமான விஞ்ஞானிகளின் பெயர்கள் எனவே இதை விளக்க முதலில் இந்த டைவர்ஜன்ஸ் தியரம் என்ன என்பதற்கான உள்ளுணர்வு வடிவியல் விளக்கத்தை எழுதுவோம் அதைப் பற்றி சிந்திக்க எளிய வழி என்னவென்றால் நான் ஒரு குழாய் வைத்திருக்கிறேன் இங்கே தண்ணீரை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லலாம் அதை இங்கே சில கற்பனை வால்யூம்களுடன் இணைப்போம் எனவே இது ஒரு மூடியது இது ஒரு மூடிய மேற்பரப்பு அதுதான் நாங்கள் செய்கிறோம் நான் உள்ளே எவ்வளவு நீர் மீதம் உள்ளது என்று தெரிந்துகொள்ள விரும்புகிறேன் எனவே நான் வரைந்த இந்த வரைபடம் வரைந்தேன் இப்போது இங்கே ஒரே ஒரு குழாய் மட்டுமே உள்ளது இது நிலையான நிலையில் இருக்கிறது என்று கற்பனை செய்வோம் நிலையான நிலை என்றாள் இந்த வால்யூம் நீரை நிரப்ப வேண்டுமானாலும் நிரப்பி விடுவதற்காக குழாய் நீண்ட காலமாக செயல்பாட்டில் உள்ளது எனவே நான் விரும்பினால் இந்த மேற்பரப்பில் இருந்து நீர் வெளியேறுவதை அளவிடவேண்டும் எனவே இது ஒரு மேற்பரப்பு S என்பது ஒரு வால்யும் V ஐ இணைப்பதை உள்ளடக்கியது எனவே நீர் மேற்பரப்பில் இருந்து வெளியேறப் போகிறது வெளிப்படையாக குழாய் இங்கே இருப்பதால் அது ஒரு மந்திர தட்டு அது தோன்றிய இடத்திலேயே அது அதிக தொடர்பைக் கொண்டுள்ளது எனவேஇங்கிருக்கும் நீர் வெளியேற உள்ளது எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் இங்கே மேற்பரப்பில் நிற்க முடியும் மற்றும் ஃப்ளக்ஸ் எவ்வளவு என்பதை அளவிடலாம் ஆதாவது ஃப்ளக்ஸ் எவ்வளவு வெளியே செல்கிறது என்பதுதான் இப்போது நீர் உதாரணமாக இருந்தால் இந்த மேற்பரப்பில் இங்கே நீர் இப்படி பாய்கிறது என்றால் வெளிப்படையாக வெளியே பாயவில்லை எனவே மேற்பரப்பின் ஒரிஇண்டஷன் பொறுத்து ஒரு ஃப்ளக்ஸ் உள்ளது எனவே இங்கே ஒரு சாதாரண வெக்டர் உள்ளது மற்றும் வெக்டர் அது இங்கிருந்து எவ்வளவு வெளியே செல்கிறது எனவே நான் இங்கு எழுதிய தேற்றத்தின் வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் இந்த வெளிப்பாடு வெளிப்புற ஃப்ளக்ஸ் ds க்குள் சாதாரண வெக்டர் இருப்பதை அது அர்த்தமுள்ளதாக இருப்பதால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சாதாரண வெக்டர்லிருந்து வெக்டர் ஃபீல்டு உடைய டாட் ப்ரோடக்டை நான் எடுக்க வேண்டியிருந்தது அது எவ்வளவு சரியாக வெளியேறுகிறது என்பதை எனக்குக் கொடுத்தது எனவே இது வெளியே செல்லும் தண்ணீரை அளக்கிறது நான் இன்னும் நேரடி கணக்கீடு செய்ய முடியும் இதில் எத்தனை குழாய்கள் உள்ளன என்று எனக்குத் தெரிந்தால் இப்போது நான் ஒரே ஒரு குழாய் மட்டுமே காட்டியுள்ளேன் ஆனால் அதிகமான குழாய்கள் இருக்கலாம் எனவே என்னிடம் குழாய்கள் உள்ளன ஒரு வெக்டர் பீல்டு எவ்வளவு வெளிச் சென்றுள்ளது என்பதை அளவிடும் நான் விவரித்த வெளிப்பாடு அல்லது வால்யூம் என்ன ஒரு திசைதிருப்பல் சரியாக இருந்ததா ஏதோ ஒன்று வெளியே போகிறது என்று அது என்னிடம் கூறியது எனவே நீர் ஓட்டத்தை குறிக்கும் இந்த வெக்டர் பீல்டை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதற்குள் பல்வேறு புள்ளிகளில் இந்த வேறுபாட்டைக் கண்டறிந்தால் எவ்வளவு வெளிச் செல்கிறது என்பதை நான் பெறுவேன் ஆனால் அது ஒவ்வொரு வால்யும் புள்ளியிலும் உள்ளது எனவே அதுதான் இங்கே வெளிப்பாடு இது எவ்வளவு வேறுபடுகிறது மற்றும் இந்த வால்யும் முழுவதும் நான் ஒருங்கிணைப்பை செய்ய வேண்டும் ஏனென்றால் நிறைய குழாய்கள் இருக்கலாம் எனவே இவை ஒரே சிக்கலைக் கணக்கிடுவதற்கான இரண்டு வழிகள் ஜாமெட்ரிக்கல் இண்டுசன் ஆகும் இதை நாம் எவ்வாறு கணக்கிடுவது நீரின் பட்ஜெட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் நீங்கள் அதை ஒரு கொள்ளளவு V க்கு மேல் செய்யலாம் அல்லது நீங்கள் S க்கு மேல் செய்ய முடியும் மேலும் இந்த மேற்பரப்பு மூடப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் ஒரு வால்யும் பற்றி பேசுகிறேன் எனவே இந்த மூடிய மேற்பரப்பு இங்கே உள்ளது எனவே இது உங்கள் திசைதிருப்பல் தேற்றம் இது வடிவியல் உள்ளுணர்வு விரைவில் சான்று ஓவியமாக வரும் ஒரு கருத்தை நான் இங்கே செய்ய விரும்புகிறேன் இடது புறம் எத்தனை பரிமாணங்கள் உள்ளன இன்டெக்ரால் முப்பரிமாணத்தில் உள்ளது எனவே இது கொள்ளளவு ஒருங்கிணைப்பு வலது புறத்தில் எத்தனை பரிமாணங்களில் ஒரு ஒருங்கிணைப்பு உள்ளது மாணவர் இரண்டு பரிமாணங்கள் இரண்டு பரிமாணங்களில் உள்ளது எனவே ஒரு கணக்கீட்டு பார்வையில் இந்தப் புள்ளி சிக்கலின் பரிமாணத்தை குறைக்க உதவுகிறது என்பதை நான் செய்ய விரும்புகிறேன் அங்கே ஒரு சிக்கல் உள்ளது நான் அதை இடது புறத்தால் தீர்க்கிறேன் பின்னர் அதை எண்ணாக தீர்க்க நான் கொள்ளளவை சிறிய சிறிய துண்டுகளாக உடைத்து கொள்ளளவின் ஒவ்வொரு பகுதியிலும் சில கணக்கீடுகளை செய்ய வேண்டும் அதேசமயம் அதே கணக்கீட்டை மேற்பரப்பில் மட்டுமே செய்ய முடியும் என்று வலது புறம் என்னிடம் சொல்கிறது நான் வலப்புறம் செல்லத் தேவையில்லை எனவே கொள்ளளவு மேற்பரப்பை விட ஒரு பெரிய வால்யூம் என்பதை நாம் அறிவோம் எனவே இது கணக்கீட்டு செலவை குறைக்க நாம் பயன்படுத்தும் ஒரு தந்திரமாகும் இது டைவர்ஜன்ஸ் தியரதின் கணக்கீட்டு யோசனை இப்போது இதற்கான ஆதார ஸ்கெட்ச் மிகவும் எளிது எனவே நான் அதை முழுமையாக கோடிட்டுக் காட்ட மாட்டேன் ஆனால் அதைப் பற்றிய சுருக்கமான யோசனை நமக்கு இருக்கும் வலது புறத்தில் தொடங்குவோம் எனவே வலது புறம் என்னிடம் இது ஏதோ ஒரு மேற்பரப்பில் இருந்து வரும் ஃபிளக்ஸ் என்று கூறுகிறது எனவே ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக்கொள்வோம் எனவே இது x y மற்றும் z இங்கே இது மேல்நோக்கி சுட்டிக்காட்டுகிறது இங்கே என்ற மைய புள்ளி உள்ளது என்றும் ஒவ்வொரு பரிமாணத்திலும் இந்த பெட்டியின் அகலம் உள்ளது என்றும் உயரம் இங்கே என்றும் கூறலாம் இப்போது இந்த மிகச் சிறிய கொள்ளளவு V க்காக மேற்பரப்பின் வலது புறத்தை கணக்கிட முயற்சிக்கிறேன்மேற்பரப்புகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மேற்பரப்பையும் இந்த மேற்பரப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இந்த மேற்பரப்புகளுக்கு வெளிப்புற இயல்பானது என்ன எனவே இந்த மேற்பரப்புக்கு இது மற்றும் இந்த மேற்பரப்பில் இயல்பானது பின்பக்க திசையில் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இது x ஆக இருக்கும் எனவே மேற்பரப்பு ஒருங்கிணைப்பின் கணக்கீட்டை இங்கே செய்வோம் மேற்பரப்புகளை எடுத்துக் கொள்வோம் எனவே அதாவது இந்த ஃபங்ஷன் அதற்குள் பெரிதும் மாறுபடாத அளவிற்கு இந்த கொள்ளளவு மிகவும் சிறியது எனவே இந்த பக்கத்தை முதலில் இங்கே எடுத்துக் கொள்வோம் எனவே நான் அதை எவ்வாறு அழைக்க முடியும் எனவே செயல்பாட்டின் மதிப்பு ஏறக்குறைய நிலையானது என்று நாம் கருதலாம் எனவே நான் இதை A என்று அழைக்கலாம் இதில் A இன் எந்த கூறு வரப்போகிறது நான் ஒரு சாதாரண டாட் ப்ரோடக்டை எடுத்துக்கொள்கிறேன் எனவே இயல்பானது உடன் இருக்கும் எனவே எந்த ஒரு கூறு நீடித்து இருக்கும் மாணவர் x X மட்டும் எனவே இதை என்று எழுதுவேன் இந்த மேற்பரப்பில் என்ன இருக்கிறது ஒருங்கிணைத்தல் இன் மதிப்புகள் என்ன எனவே என்னிடத்தில் இருக்கிறது எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த இடத்தின் மையத்தில் செயல்பாட்டின் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் இடத்தின் மையம் வெறுமனே மைனஸ் இந்த பக்கத்தின் பங்களிப்பாக ஆக இருக்கப் போகிறது இந்த பக்கத்திலிருந்து நீடித்து இருக்கும் x இன் கூறுகள் மீண்டும் பங்களிக்கின்றன மதிப்பு என்ன இங்கே வாதம் என்ன மாணவர் சரியாக எனவே இது பின்புறம் உள்ளது எனவே இது மையத்திலிருந்து தொலைவில் உள்ளது மற்ற ஒருங்கிணைப்பு கள் அதே மாதிரியாகவே இருக்கின்றன எனவே இது A இலிருந்து வரும் வெக்டர் கூறு மற்றும் எனக்கு காணாமல் போன ஒரே விஷயமான மேற்பரப்பு பகுதி இப்போது தேவை எனவே இதன் மேற்பரப்பு எவ்வளவு மாணவர் dy dy அல்ல ஆனால் இப்போது இந்த வெளிப்பாடு இங்கே உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா மிகவும் செய்ய தூண்டும் விஷயம் என்னவென்றால் ஆல் பெருக்க மற்றும் வகுக்க வேண்டும் எனவே நான் அதைச் செய்தால் நான் பெறுவேன் இந்த விஷயம் இங்கே நான் மற்ற கூறுகளையும் அப்படியே விட்டுவிடப் போகிறேன் ஏனெனில் அவை மாறாது இது ஆக இருக்கப்போகிறது மாற்ற வேண்டாம் மற்றும் முழு விஷயத்தையும் வகுக்கிறேன் இந்த நபர்கள் 0 ஆக இருப்பதாக நான் வரம்பை எடுத்துக் கொண்டால் இந்த வெளிப்பாடு இங்கே முடிந்துவிடும் இது என்னவாகிறது மாணவர் dV சரிதானே இது வேறுபட்ட கொள்ளளவு கவனியுங்கள் இங்கே இந்த வெளிப்பாடு முடிவடை கிறது எந்த கூறு இதில் மாறுகிறது என்றால் x கூறு மட்டுமே மாறுகிறது எனவே அது சரிதானே எனவே இது மேற்பரப்புகளை சாதாரண ஆக கருதுகிறது இதேபோல் அவைகள் இயல்பான இரண்டு மேற்பரப்புகளுடன் இரண்டு மேற்பரப்புகளுடன் இருக்கும் எனவே என்ன நடக்கும் என்றாள் dV பொதுவானது ஆக இருக்கும் பின்னர் இந்த மற்ற விதிமுறைகளுடன் எனக்கு இறுதியாக ஒரு பகுதியைக் கொடுக்கும் எனவே நாம் அதை எவ்வாறு பெறுகிறோம் இது இங்கே நம்முடைய வெளிப்பாடு போலவே தெரிகிறது எனவே எங்களிடம் ஒரு திருப்திகரமான வடிவியல் யோசனை உள்ளது இது வெளியேறும் கொள்ளளவு பற்றி பேசுகிறது அதை மிக எளிமையான முறையில் நிரூபிக்க முடியும் மேலும் இதை எவ்வாறு தீர்ப்பது என்பதில் இது உங்களுக்கு போதுமான நம்பிக்கையை அளித்துள்ளது எனவே இது டைவர்ஜன்ஸ் தியரம் மற்றும் நான் குறிப்பிட்டது போல சிக்கலின் பரிமாணத்தை குறைக்க இது நமக்கு உதவுகிறது கர்ல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்று நாம் கருதிய அடுத்த பொருளுக்கு செல்லலாம் எனவே இது ஸ்டாக்ஸ் தியரம்Stoke's theorem என்றும் அழைக்கப்படும் கர்ல் தியரம் ஆகும் எனவே ஸ்டாக்ஸ் தியரம்Stoke's theorem கர்ல் ஐ இங்கே ஏதோவொன்றோடு தொடர்புபடுத்தப் போகிறது எனவே இது x இது தேற்றத்தின் கூற்று முதலில் ஒரு வடிவியல் படத்தை எடுத்து பின்னர் அதை எவ்வாறு நிரூபிப்பது என்று பாருங்கள் எனவே கர்ல்யின் வடிவியல் உள்ளுணர்வு அது எவ்வளவு சரியாக சுழல்கிறது என்பதுதான் எனவே இப்போது அது இங்கே A இன் கர்ல் எனவே இது ஒரு வெக்டர் ஃபீல்டு எவ்வளவு சுழல்கிறது என்று நமக்கு சொல்கிறது ஆனால் முழுவதும் சொல்வதில்லை சர்பேஸ் வெக்டர் வேறுபாடு மேற்பரப்பு உறுப்புடன் கூடிய டாட் ப்ரோடக்ட் உள்ளது எனவே இது ஒரு வெக்டர் ஃபீல்டு சுழற்சியாகும் அதன் பிறகு அதனுடைய ஃபிளக்ஸ் பின்னர் ஒரு ஒருங்கிணைப்பு எனவே இது ஒரு மூடிய மேற்பரப்பா அல்லது திறந்த மேற்பரப்பா என்ன வகையான ஒருங்கிணைப்பு என்பதை நினைவில் கொள்க மாணவர் திறந்த மேற்பரப்பு இது ஒரு திறந்த மேற்பரப்பு சரிஅதைச் சுற்றி வட்டம் இல்லை இது இங்கே என் மேற்பரப்பு நான் அதை s என்று எழுதுவேன் எனவே இங்கே ஒரு சிறிய இணைப்பு dS ஐ எடுத்துக்கொள்வோம் இந்த dS க்கு இங்கே சில சாதாரண வெக்டர் உள்ளது இப்போது இங்கே இந்த மேற்பரப்பு திட்டுகளில் என்ன நடக்கிறது என்றாள் இந்த சுழற்சியின் வெளிச்செல்லும் ஃப்ளக்ஸை நான் கணக்கிடுகிறேன் அது முழு மேற்பரப்பிலும் செய்யப்பட வேண்டும் எனவே நான் இது போன்ற மேற்பரப்பை பல்வேறு திட்டுகளாக உடைத்து அதை கூட்ட வேண்டும் இப்போது நாம் ஒரு வெக்டரின் சுழற்சியைப் பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த திட்டில் இது எவ்வளவு சுழல்கிறது இந்த திட்டில் அது எவ்வளவு சுழல்கிறது மற்றும் பலவற்றை கவனிக்கவேண்டும் இந்த இன்டர்பேஸ் பெரிதாக்கி இங்கே நம்மால் பார்க்க முடியும் எனவே என்னிடம் இரண்டு திட்டுக்கள் அருகருகே உள்ளன இந்த திட்டில் சுழற்சி இந்த திசையில் செல்கிறது இந்த திட்டில் சுழற்சி இந்த திசையில் செல்கிறது எனவே இந்த பொதுவான விளிம்பை நான் இங்கே பார்த்தால் இந்த சுழற்சிகள் ஏதோ ஒரு வகையில் சில உணர்வு ரத்து செய்கிறது எனவே இதை நான் தொகுத்தால் என்னிடம் என்ன மீதம் இருக்கும் இந்த திட்டுகள் அனைத்தையும் நான் தொகுத்தால் ரத்து செய்யப்படாத பாகங்கள் யாவை என்று உங்களுக்குத் தெரியும் வெளிப்புற விளிம்புகள் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் ரத்து செய்யப் போவதில்லை எனவே வடிவியல் ரீதியாக நாம் என்ன சொல்ல முடியும் என்றால் நீங்கள் சுழற்சியின் வெளிச்செல்லும் ஃபிளக்ஸை கணக்கிட விரும்புகிறீர்கள் இங்குள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதைச் செய்வதற்குப் பதிலாக ஏன் இங்கே மேற்பரப்பில் நடந்து சென்று மேற்பரப்பில் இருக்கும் வெக்டர் ஃபீல்டு சேகரிக்கக்கூடாது அது மேற்பரப்பில் உள்ளது எனக்கு சுழற்சியைக் கொடுக்கும்அது என்னுடைய நான் இங்கிருந்து பெறக்கூடியது எனவே வடிவியல் படம் மிகவும் தெளிவாக உள்ளது இங்கே சுழல்கள் உள்ளன அவை அனைத்தும் உள் எல்லைகளில் ஒரே இடத்தில் ரத்து செய்யப்படுகின்றன ரத்து செய்யப்படுவதில்லை எனவே இதைப் பாருங்கள் சுழற்சியை பெரிதாக்கி இங்கே பார்ப்போம் இங்கே அது இந்த திசையில் செல்கிறது இதேபோல் இங்கே ரத்து செய்ய யாரும் இல்லை எனவே இங்கே நேரடியாக ஐ எடுத்துக் கொள்ளலாம் இங்கே வளைந்த மேற்பரப்பில் அதை கூட்டவும் இது ஸ்டோக் தியரதின் Stoke's theorem சரியான வடிவியல் படம் இது உங்களுக்குத் தெரியாவிட்டால் இந்த வெளிப்பாட்டைப் பார்த்து பயப்படுவீர்கள் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் வடிவியல் படம் மிகவும் தெளிவாக உள்ளது இதேபோல் இப்போது இந்த எஸ்பிரசனிற்கு நாம் என்ன செய்ய முடியும் நாம் முன்பு சரி செய்ததைப் போன்ற ஆதாரத்தை வரைவதற்கு முயற்சிப்போம் எனவே மீண்டும் நாம் வலது புறத்தை எடுத்து விஷயங்களை எளிதாக்குவோம் x y சமதளத்தை இணைப்பதற்கு நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் இது எனது x y இது எனது இணைப்பு மீண்டும் சென்டர் பாயிண்ட் நான் எடுக்கப் போகிறேன் இந்த இணைப்பில் சில உள்ளன இந்த இணைப்பின் அகலமாகும் இதை இப்படி நான் கூட்டி இங்கே வலது புறத்தை மதிப்பீடு செய்யப்போகிறேன் எனவே இதைத்தான் நான் செய்யப் போகிறேன் இப்போது என் வெக்டர் பீல்டு மாதிரி வரைந்தேன் A என்பது xy சமதளத்தில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம்எனவே எனது வெக்டர் ஃபீல்டு எனவே இங்கிருந்து ஆரம்பித்து இந்த திசையில் செல்ல நான் விரும்புகிறேன் எனவே இந்த மற்றும் மிகச் சிறிய வால்யூம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இன்டெக்ரல் பகுதியை என்னால் தோராயமாக மதிப்பிட முடியும் இந்த பகுதியின் செயல்பாட்டின் மதிப்பை நீளத்துடன் பெருக்கி எளிதாக பெறலாம் ஏனெனில் நாம் மற்றும் மாறாது என்று அனுமானிக்கிறோம் எனவே இது மிகச் சிறிய உறுப்பு எப்படியிருந்தாலும் நாம் வரம்பை எடுக்கப் போகிறோம் பூஜியம் ஆகப்போகிறது எனவே நான் இதைச் செய்யும்போது இதை தான் எழுதப் போகிறேன் எனக்கு கிடைக்கும் முதல் வெளிப்பாடு எனவே இந்த பாதையில் dl என்ன இருக்கிறது எனவே இதை பாதை 1 2 3 மற்றும் 4 என்று அழைப்போம் பாதை 1 உடன் என்னுடைய என்ன மாணவர் மாணவர் உறுப்பு சரிதானே எனவே நான் எழுதப் போவது என்பது நீள உறுப்பு A இன் எந்த கூறு அதற்கு பங்களிக்கும் எனவே அது ஆக இருக்கப்போகிறது நான் மதிப்பீடு செய்யும் இந்த செயல்பாட்டிற்கு நான் எந்த கோஆர்டினட்ஸ் கைவிட வேண்டும் எனவே மையம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இந்த புள்ளி இது இங்குள்ள தூரம் பொது அடுத்தது இது பாதை 1 இலிருந்து 2 பாதையிலிருந்து எழுதும் உணர்விலிருந்து பங்களிப்பை எழுதுவோம் பாதை 3 க்கு எழுதுகிறேன் வரிசையை மாற்றினாலும் அது ஒரு பொருட்டல்ல எனவே பாதை 3 இலிருந்து dl க்கு எந்த வழியில் பங்களிப்பு இருக்கும் மாணவர் மைனஸ் அது திசையில் உள்ளது எனவே நான் ஒரு மைனஸ் எழுதப் போகிறேன் நீள உறுப்பு மீண்டும் அக இருக்கும் எந்த கூறு பங்களிக்கிறது அல்லது மாணவர் மீண்டும் பங்களிக்கப் போகிறது நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் மாணவர் சரிதானே எனவே இது பாதை 1 க்கு மற்றும் பாதை 3 க்கு இப்போது பாதை 2 மற்றும் பாதை 4 எனப்படும் மீதமுள்ள இரண்டு பாதைகளுக்கு செல்லலாம் எனவே பாதை 2 க்கு டிஃபரென்சியல் உறுப்பு என்ன A இன் எந்த கூறு அல்லது இந்த பாதையில் உள்ளது மாணவர் எனது கூறு ஆக இருக்கப்போகிறது ஒருங்கிணைப்புகள் என்ன மாணவர் நான் 4 வது பாதையில் செல்லும்போது என் dl திசையை சுட்டிக்காட்டுகிறது எனவே இது ஆக இருக்கப்போகிறது எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால்நான் என்ன செய்தேன் என்றால் நான் பாதை 1 பிளஸ் பாதை 3 பிளஸ் பாதை 2 பிளஸ் பாதை 4 ஐ எடுத்தேன் அது நான் செய்த வரிசையாகும் எனவே இப்போது இந்த வெளிப்பாடு 1 மற்றும் 3 ஐ ஒன்றாக பார்ப்போம் 2 மற்றும் 4 இல் உள்ள பாதைகளில் பொதுவானது எனவே நாம் முன்பு செய்ததைப் போலவே பெருக்குவதற்கான தந்திரம் காணாமல் போன ஒன்றுடன் வகுப்பதாகும் ஒன்றைக் காணாமல் பிரிப்பதன் மூலம் எங்கள் தந்திரம் இருக்கும் எனவே முதல் இரண்டு வெளிப்பாடு களிலும் பெருக்க மற்றும் வகுக்க வேண்டும் மாணவர் சரிதானே எனவே இது பொதுவாக ஆக மாறும் என்னிடம் இருப்பது ஒரு A x x நாட் Yமைனஸ் டெல்டாY 2 மைனஸ் A x x நாட் y நாட் பிளஸ் டெல்டா y 2 முழுவதும் டெல்டாவால் வகுக்கப்படுகிறது நாம் y ஆல் என்ன வகுத்தோம் மற்றும் எனக்கு கிடைக்கும் மற்ற வெளிப்பாடு டெல்டா ஆகும் அதனால்எனவே முன்பு போலவே நாம் அந்த வரம்பை எடுத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு வரம்பு எனவே இந்த வெளிப்பாடு ஆக மாறும் இங்கே முதல் வெளிப்பாடு dS க்கு என்ன நடக்கும் இது எந்த கூறுகளின் ஒரு பகுதி டிரைவேடிவ் போல் தெரிகிறது மாணவர் சம்பந்தமாக மாணவர்y y ஆனால் எதிர்மறை அடையாளத்துடன் எனவே இது ஆகிறது மற்றும் இரண்டாவது வெளிப்பாடு y கூறுகளின் பகுதி டிரைவேடிவ் ஆகும் எனவே ஒரு பிளஸ் அடையாளத்துடன் நீங்கள் இங்கே கர்ல் வெளிப்பாட்டை உருவாக்கினால் இது கர்ல் இன் எந்த கூறு ஆகும் எனவே x மற்றும் y உள்ளது இங்கு z இல்லை எனவே இது உண்மையில் z கூறு இங்கே உள்ளது எனவே இது ஒரு ஜாமெட்ரிக் யோசனையுடன் தொடங்குகிறது இது தேற்றத்தின் அறிக்கையை மிகவும் உள்ளுணர்வாக நமக்கு கொடுத்தது ஆதாரம் மீண்டும் மிகவும் கடினம் அல்ல நாம் ஒரு மேற்பரப்பு மற்றும் மேற்பரப்பைச் சுற்றியுள்ள கோட்டைப் பார்த்தோம் நாம் ஒரு எளிய ஒருங்கிணைப்பைச் செய்தோம் எனவே இது எங்களுக்கு ஒரு z கூறுகளைக் கொடுத்தது ஒவ்வொரு கூறுகளிலும் இயல்பானவற்றுடன் பொதுவான மேற்பரப்பு நோக்குநிலை இருந்தால் நீங்கள் மூன்று கூறுகளையும் பெறுவீர்கள் எனவே மீண்டும் நேரடியாக ஒருங்கிணைப்புகள் மற்றும் ஃப்ளக்ஸ் பற்றிய எளிய உள்ளுணர்வைப் பயன்படுத்தி எனவே இது ஸ்டாக்ஸ் தியரம் Stoke's theorem பற்றி சொல்கிறது இப்போது ஸ்டாக்ஸ் தியரதில்Stoke's theorem ஒரு சிறிய மாறுபாடு உள்ளது அதைப் பற்றி நாம் பேசுவோம் எனவே ஸ்டாக்ஸ் தியரதில்Stoke's theorem முன்பு போல ஆனால் பெருக்கப்பட்ட இணைக்கப்பட்ட பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே முன்னர் இங்கே எங்கள் மேற்பரப்பில் துளை இருந்தது அதாவது ஒரே மாதிரியான எந்த துளைகளும் அதில் இல்லை மற்றும் ஒருங்கிணைந்த எல்லை மேற்பரப்பு காமாவைச் சுற்றி இருந்தது இப்போது ஒரு பெருக்கப்பட்ட இணைக்கப்பட்ட பகுதி இது போன்ற ஒரு மேற்பரப்பு நம்மிடம் உள்ளதுஆனால் அங்கே ஒரு துளை உள்ளது என்று சொல்லலாம் ஆனால் அதில் துளை இல்லை உதாரணமாக அங்கு மின்காந்த புலங்கள் இல்லை அல்லது அது ஒரு அறை என்று சொல்லலாம் ஒரு அறைக்குள் ஒரு ஃபாரடே கூண்டு உள்ளது ஃபாரடே கூண்டுக்குள் புலம் 0 என்று நமக்குத் தெரியும் எனவே ஏன் கணக்கிட முயற்சி செய்கிறீர்கள் எனவே அந்த பகுதியை அல்லது அளவை கணக்கீட்டிலிருந்து ஒரு துளை வழியாக விலக்குகிறோம் எனவே இது துளை எனவே இப்போது இந்த மேற்பரப்பு S இங்கே இரண்டு கோடுகள் அல்லது வரையறைகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்று இது இதை நாம் என்று அழைக்கலாம் இங்கே மற்றொரு வரி உள்ளது இந்த வரையறைகளை கட்டுப்படுத்துகிறது அத்தகைய மேற்பரப்புக்கு இதுபோன்ற அளவிற்கு ஸ்டாக்ஸ் தியரம்Stoke's theorem என்னசொல்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போது நீங்கள் பார்க்கும் போது தேற்றத்தின் அறிக்கை இரண்டு லைன் இன்டெக்ரால்ஸ் இடையிலான வேறுபாட்டைக் காட்டுகிறது முன்னதாக எங்களிடம் ஒரே ஒரு வரி லைன் இன்டெக்ரால்ஸ் மட்டுமே இருந்தது இப்போது நம்மிடம் இரண்டு லைன் இன்டெக்ரால்ஸ் மற்றும் உள்ளன இதற்கான உள்ளுணர்வு விளக்கம் என்ன எங்களிடம் இருந்த வடிவியல் படம் போன்ற இங்கு மீண்டும் பல சுழற்சிகள் உள்ளன எனவே நான் இதை இங்கே எடுத்துக் கொண்டால் இங்குள்ள இந்த சுழற்சி வேறு எங்கிருந்தும் ரத்து செய்யப்படவில்லை இதேபோல் நான் இந்த மேற்பரப்பு உறுப்பை இங்கே எடுத்துக் கொள்ளும்போது இங்குள்ள பகுதியை நான் எங்கிருந்தும் ரத்து செய்யப் போவதில்லை எனவே நான் இதை என்று அழைப்போம் இந்த பகுதியை இங்கே அழைப்போம் எனவே இந்த திசையை சுட்டிக்காட்டுகிறது மற்றும் எதிர் திசையில் சுட்டிக்காட்டுகிறது எனவே நான் இதைச் செய்யும்போது இங்கு திட்டம் முழு விஷயத்திற்கும் என்ன நடக்கும் என்றாள் முதல் கூறு இல் இருந்து வரும் மற்றும் திசையானது இங்கே நான் காட்டிய திசையைப் போன்றது எனவே இந்த திசையில் உள்ளது எனவே இந்த வெளிப்பாடு நன்றாக இருக்கிறது ஏன் இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் உள்ளது இந்த மேற்பரப்பு உறுப்பின் ரத்து செய்யப்படாத பகுதி இந்த திசையில் பாய்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் ஆனால் ஒரிஇண்டஷன் எப்போதும் வரையறைகளுக்கு ஒரு கடிகார திசையில் நோக்குநிலையை கொடுக்கப் போகிறேன் எனவே இங்கே கடிகார திசையில் உள்ளது எதிரெதிர் திசையில் காட்டப்பட்டுள்ளது பின்னர் இங்கே இந்த பங்களிப்பு கடிகார திசையில் தோன்றும் அதனால்தான் நான் இங்கே ஒரு மைனஸ் அடையாளத்தை வைத்துள்ளேன் இது இரண்டாவது வெளிப்பாடு எனவே மீண்டும் இந்த வழக்கம் உலகளாவியதாக இருக்காது சில புத்தகங்கள் வெவ்வேறு ஒரிஇண்டஷன் அல்லது ஒரிஇண்டஷன் உணர்வைக் கொண்டிருக்கலாம் எனவே நான் இதை இந்த மாதிரி எழுதும்போது அது மறைமுகமாக மற்றும் கடிகார எதிர்திசையில் அதே வழக்கத்தை பின்பற்றுகிறது இது இணைக்கப்பட்ட பகுதிகளை பெருக்க இந்த யோசனையை அதிகப்படுத்தலாம் எனவே இங்கே ரத்து செய்யப்பட்ட பல விஷயங்கள் போன்ற ஒரு வால்யூம் என்னிடம் உள்ளது என்று சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக காமா என்று சொல்லலாம் இதை நான் என்று அழைக்கிறேன் எனவே என்ன நடக்கும் என்றாள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் வரி ஒருங்கிணைப்புகளைக் கழிக்க வேண்டும் எனவே அத்தகைய n துளைகளை நான் இங்கே சொல்லியிருந்தால் இந்த துளை 1 துளை 2 துளை 2 ஐ இங்கு இது துளை n என்னிடத்தில் வலது புறத்தில் எத்தனை ஒருங்கிணைப்புகள் மற்றும் எத்தனை சுருக்கம் உள்ளன எனவே ஒன்று லிருந்து மற்றும் பின்னர் மைனஸ் எனவே நான் மீண்டும் வலது புறத்தில் மொத்தம் n பிளஸ் 1 ஒருங்கிணைப்புகளைக் கொண்டிருக்கிறேன் அதன் திசைகள் ஒரு நல்ல புள்ளி எனவே திசையானது கடிகாரச் சுற்றின் எதிர் திசையில் இருக்க வேண்டும் எனவே இது இதுவாக இருக்கக்கூடாது இது இதுவாக இருக்க வேண்டும் எனவே அனைத்தும் கடிகாரச் சுற்றின் எதிர் திசையில் இருக்கும் நான் இதைத் தொடங்க ஒரு வகையான உந்துதலாக இருப்பதால் கணக்கீட்டு களத்தைக் குறைக்க இது எங்களுக்கு உதவுகிறது எனக்கு விருப்பமில்லாத ஆர்வமில்லாத ஒன்று இருப்பதாக எனக்குத் தெரிந்தால் நான் அதை ஏன் கணக்கிட வேண்டும் எனவே இந்த கூறுகளை ஒருங்கிணைப்பிலிருந்து நான் அகற்ற முடியும் அதற்கு விலையாக நான் இன்னும் சில லைன் இன்டெக்ரால்ஸ்களை சரி மதிப்பீடு செய்ய வேண்டும் இப்போது மேற்பரப்பு இதை தவிர்த்து வருகிறது இது தான் இங்கே s இன் பொருள் எனவே இது பெருக்கப்பட்ட இணைக்கப்பட்ட பகுதியில் ஸ்டாக்ஸ் தியரமாகும்Stoke's theorem இது நாம் நிச்சயமாகப் படத்திலும் அதற்குப் பிறகும் பயன்படுத்துவோம்